மீண்டும் உங்களை இஞ்சினியரிங் மெட்ரொலஜி பாடத்திற்கு வரவேற்கிறேன் இது ஒரு சிறப்பான வகுப்பாகும் இதில் நாம் கருவிகளைப் பற்றி படிப்போம் பின்பு நாம் கற்றதிலோ அல்லது தியாரிட்டிகள் பகுதியில் பார்த்ததை வைத்து அந்தக் கருவிகளை பயன்படுத்தி நடைமுறையில் அளவீடு செய்வோம் முதலில் வெர்னியர் காலிப்பறை நான் தேர்ந்தெடுக்கிறேன் இவைகள்தான் இரண்டு வெர்னியர் காலிப்பர்கள் இவைகள் இரண்டும் மீட்டுடோயோ ஜப்பானில் உற்பத்தி செய்யப்படுகிறது மற்றும் அதற்கு சில விவரக்குறிப்புகள் உள்ளன நீங்கள் கருவிகளை இங்கே பார்க்கலாம் மற்றும் அதற்கு பல்வேறு கூறுகள் உள்ளன இந்த கருவியில் மெயின் ஸ்கேல் உள்ளது மெயின் ஸ்கேலின் நீளம் 12 அங்குலம் ஆகும் அதன் கீழ் பக்கத்தில் மெயின் ஸ்கேலில் 200 mm வரை காலிபரேட் செய்யப்பட்டுள்ளது உண்மையாக அது 200 mm ஆகும் அளவு கோலின் நீளத்தை விட அதிகமாக இருக்கும் இந்த நீளம் மற்ற அளவுகோல்களுக்கு அல்லது வேறு ஏதாவது பொருளுக்கு இடம் அளிப்பதற்காகவே அதாவது காலிபரின் நகரும் பகுதி பற்றி நாம் பார்ப்போம் பிறகு மெயின் ஸ்கேளின் மேல் பகுதியில் 8 அங்குலம் வரை காலிபரேட் செய்யப்பட்டுள்ளது இப்பொழுது வேறு சில காலிபரேஷன் கோடுகளை இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹார்டண்டு ஸ்டீளால் வெர்னியர் காலிபர் உருவாக்கப்பட்டது நாம் தியரியில் பார்த்தது போல பல்வேறு காம்பொனன்ட்கள் அதில் உள்ளது முதல் காம்பொனன்ட் சாலிட் L வடிவினை கொண்ட பிரெம் ஆகும் அது நன்கு பொருத்தப்பட்டிருக்கும் அதனுடன் இரண்டு வகையான காலிபர்ஸ்களை இருபுறமும் இருக்கின்றது மற்றும் இன்னொரு காலிப்பர் நகரக் கூடிய வகையில் இருக்கும் சாலிட் பிரேமை இங்கே பார்க்கலாம் இரண்டு காலிபர்கள் உங்கள் இரு பக்கமும் உள்ளது உண்மையில் அது இரண்டு ஜாவ்ஸ்கள் ஆகும் கீழ்பகுதியில் உள்ள ஜாவ்ஸ்கள் சிலிண்டரின் வெளிப்புற விட்டத்திற்காக சிலிண்டரின் வெளிப்புற விட்டம் எந்த வடிவத்திலும் இருக்கும் ஸ்பியர் ஆகியவற்றை கீழ் ஜாவ்ஸ்கள் வைத்து அளவீடு செய்யலாம் மற்றும் மேல் ஜாவ்ஸ்கள் சிலிண்டருக்குள் நுழைத்து உட்புற விட்டத்தை அளவீடு செய்யலாம் நாம் முழுவதும் மூடினாள் வெளிப்புற ஜாவ்ஸ்கள் மற்றும் உட்புற ஜாவ்ஸ்கள் மூடி இருப்பதை பார்க்க முடிகிறது சிறிதாக திறந்தாள் மேல் பகுதியில் உட்புற ஜாவ்ஸ்களை பார்க்க முடிகிறது அதை நான் உள்ளே தள்ள முடியும் மற்றும் வெளிப்புற ஜாவ்ஸ்களை பயன்படுத்தி வெளியில் இருந்து ஒர்க்பீசை பிடிக்க முடியும் நீளம் எதுவாக இருந்தாலும் அல்லது ஸ்லாட் லென்த் எதுவாக இருந்தாலும் அல்லது கீழ் ஜாவ்ஸ்கள் நடுவில் உள்ள இடைவெளி எதுவாக இருந்தாலும் நாம் நன்றாக பார்க்க முடிகிறது மேல் ஜாவ்ஸ்களின் இடைவெளி அல்லது நீளம் ஒன்றாக இருப்பதை பார்க்க முடிகிறது பின்பு கீழ் பகுதியில் மெயின் ஸ்கேள் mm மற்றும் மேல் பகுதியில் அங்குலம் கிராடுவெட் செய்யப்பட்டிருக்கிறது 0 to 10 வரை பொறிக்கப்பட்டு இருப்பதைப் பார்க்க முடிகிறது எண்கள் 0 to 10 வரை எழுதப்பட்டிருக்கின்றன அவைகள் தான் வெர்னியர் ஸ்கேல் மற்றும் ஒரு பிரிவுகள் இருக்கின்றது 0 to 1 வரை 5 பிரிவுகள் உள்ளது மற்றும் 1 to 2 வரை 5 பிரிவுகள் உள்ளது இதனால் 0 to 10 உருவாகிறது அதாவது 10 X 5 50 பிரிவுகள் ஆகும் இங்கே லீஸ்ட் கவுண்ட் 0 02 mm ஆகும் அதனால் அதில் திருகுகள் இணைக்கப்பட்டுள்ளன இந்த கீழ்ப்பகுதியில் பைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்குருவ் உள்ளது மற்றும் அதன் மேல் பகுதியில் கிளாம்பிங் ஸ்குருவ்ஸ் உள்ளது இதை எப்படி இயக்க வேண்டும் முதலில் வலது பக்கத்தில் உள்ள ஸ்குருவை இருக்கி திறுகி பின்பு பைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்குருவை பயன்படுத்தி வெர்னியர் ஸ்கேலின் தூரத்தை அளவீடு செய்ய முடியும் அப்ளிகேஷணனின் நேடர் மற்றும் தீவிரத்தைப் பொருத்து ஸ்டெயன்லெஸ் ஸ்டீல் அல்லது டூல் ஸ்டீளால் உருவாக்கப்பட்டிருக்கும் அதில் கிராஜுவேஷன்ஸ்கல் இருக்கும் அது பார்வார்ட் வெர்னியர் அல்லது பேக்வார்ட் வெர்னியர் ஆக இருக்கும் இங்கே நம்மிடம் இருப்பது பார்வார்ட் வெர்னியர் ஆகும் இங்கே ரீடிங்ஸ் 0 to 10 வரை இருக்கும் ஒருவேளை ரீடிங்ஸ் 10 to 0 இருந்தால் அது பேக்வார்ட் வெர்னியர் ஆகும் கிலாம்பிங் ஸ்க்ரிவ் பயன்படுத்தி காலிப்பரின் நகரக்கூடிய ஜாவ்சை ஒரு நிலையில் வைக்கலாம் துல்லியமாக ஜாவ்சை செட் செய்த பிறகு ஜாவ்சின் மேல் நாம் அளவீடு செய்யலாம் நகரக்கூடிய ஜாவ்சை கிளாம்பிங் ஸ்க்ரூ மூலம் லாக் செய்த பிறகு ஆப்பரேட்டர் வசதியான ஒரு நிலையில் ரீடிங்கை எடுக்கலாம் ஏன் என்றாள் ஜாவ்ஸ்கள் நகராது இப்பொழுது பைன்னர் அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்க்ரீவை பயன்படுத்தி இயக்குனர் அளவீட்டு தேவைப்பட்ட இடத்தில் உகந்த கிளாம்பிங் பிரஷரை செலுத்தி ஜாவ்சை சரியாக மூடலாம் இருந்தபோதிலும் வெர்னியர் காலிப்பறை பயன்படுத்துவதற்கு முன் சில வழிகாட்டல்களை பார்க்கலாம் நாம் உபகரணங்களை சுத்தம் செய்ய வேண்டும் ஒரு கருவியை பயன்படுத்தும்போது இதுதான் அடிப்படை முன்னெச்சரிக்கை அல்லது வழிகாட்டுதல் ஆகும் வெர்னியர் அனலாக் அல்லது மெக்கானிக்கல் வெர்னியர் காலிப்பராக இருக்கக் கூடும் நம்மிடையே டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பரும் உண்டு மற்றும் அதை 0 விற்கு சரி செய்து கொள்ளலாம் டிஜிட்டல் ஸ்கேல் இருப்பதால் எந்த நிலையிலும் அதை 0 விற்கு மாற்றிக்கொள்ளலாம் ஸீரோ எற்றர் இருந்தால் அதை கணக்கிட வேண்டும் வெர்னியர் காலிப்பரின் ரேக் அண்ட் பின்யன் ஏற்பாடுக்கு நடுவில் சிறு தூசி துகள்கள் அல்லது உறைதளுடைய சிறிய சிப்ஸ் சீரழிதளை உருவாகலாம் அதனால் சரியாக சுத்தம் செய்வது மிகவும் முக்கியமானதாகும் அதனால் முதலில் இந்த பகுதியில் ஜாவ்சை சுத்தம் செய்கிறேன் ஏனென்றால் நமக்கு தெரியும் இது மேற்பரப்ப்பின் மேல் காலிபரேட் செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் தட்டையான பரப்பு அதன் பிளாட்னஸ் ஸிரோ லெவல் வரை இருக்க வேண்டும் அது தோராயமாக ஸிரோ லெவல்ஸ் எனினும் ஸிரோ லெவல் என்று ஒன்று இல்லை அதனால் அதை இங்கிருந்து சுத்தம் செய்ய வேண்டும் நாம் காட்டனை எடுத்து அசிட்டோனை பயன்படுத்தி சுத்தம் செய்ய வேண்டும் முதலில் கருவி மற்றும் ஒர்க் பீசை சுத்தம் செய்ய வேண்டும் நான் வைத்திருக்கும் இந்த சிலிண்டரில் உட்புற விட்டம் வெளிப்புற விட்டம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் மற்றும் உயரம் என்னிடம் இருக்கிறது அதை விட்த் என்றும் கூறலாம் நான் இந்த டைமென்ஷன்களை பார்க்க விரும்புகிறேன் சுத்தம் செய்வதற்கு முன் நான் உங்களுக்கு சில வழிகாட்டுதல்களை கூற விரும்புகிறேன் காலிபர்ஸின் ஜாவ்ஸ்கள் முழுமையாக மூடி இருக்கும்போது 0 என்று காட்ட வேண்டும் இல்லையென்றால் அதை ரிகாலிபரேட் அல்லது பழுது பார்த்தல் வேண்டும் தளர்வாக கிளாம்பிங் ஸ்க்ரூ வை பயன்படுத்தி நகரக்கூடிய ஜாவ் ஆனது அளவீடு செய்யக்கூடிய பீட்ச்ரை விட சிறிது பெரியதாக இருக்க வேண்டும் அதனால் முதலில் சுத்தம் செய்யலாம் அதாவது ஒர்க் பீசை முதலில் இப்பொழுது சுத்தம் செய்வோம் சிறிதளவு இங்கே அசிடோனை இடலாம் இப்போது வெளிப்புற விட்டத்தை பார்க்கலாம் அதாவது வெர்னியர் காலிப்பர் இன் பின்புறத்தைப் பார்க்க வேண்டும் அங்கே நீங்கள் நேரான ப்ரோபை பார்க்க முடிகிறது இது தான் டெப்த் காஜ் ஆகும் அதை நாம் திறந்தாள் அதில் ஆழத்தை பார்க்க முடியும் இதுதான் ப்ரோப் இதுதான் அளவுகோல் இதை நீங்களே திறந்தாள் கிடைக்கக்கூடிய நீளத்தை வெர்னியர் ஸ்கேளில் படிக்கலாம் முதலில் வெர்னியர் காலிப்பரின் கொள்கையை விளக்குகிறேன் உண்மையில் வெர்னியர் காலிப்பர் 1631 ஆம் ஆண்டு Pierre Vernier என்ற சயின்டிஸ்ட்டால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கருவி தொழிற்சாலையில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது சில அளவீட்டுகளை அளவுகோலை மட்டும் பயன்படுத்தி செய்யலாம் முக்கியமானது ஸ்டீல் ரூல் ஆகும் ஆனால் ஸ்டீல் ரூல் லீஸ்ட் ஸ்டீல் ரூளை செய்யும் அது பொதுவாக 1 mm அல்லது 0 5 mm இருக்கும் 1 mm இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது லீஸ்ட் கவுன்ட் 0 01 mm வரை உள்ள வெர்னியர் காலிப்பர் உள்ளது லீஸ்ட் கவுன்ட் என்பது குறிப்பிட்ட கருவியை பயன்படுத்தும்போது கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச ரீடிங் ஆகும் ரீடிங் எடுப்பதற்கு முன் வெர்னியர் காலிப்பரின் கொள்கையினை பார்ப்போம் இங்கே வெர்னியர் ஸ்கேளில் 50 பிரிவுகள் இருப்பதை பார்க்கலாம் இதில் எண்கள் 0 to 10 வரை இருக்கும் மற்றும் 0 to 1 வரை 5 பிரிவுகள் உள்ளது மற்றும் 1 to 2 வரை 5 பிரிவுகள் உள்ளது மற்றும் 2 to 3 வரை 5 பிரிவுகள் உள்ளது இதை நான் தொடர்ந்தால் 5 பிரிவுகள் X 10 50 வெர்னியர் ஸ்கேளின் 50 த்து பிரிவு கீழ் அளவு கோல் அதாவது வெர்னியர் ஸ்கேள் மெயின் ஸ்கேள் ரீடிங்குடன் பொருத்தமாக இருப்பதை பார்க்க முடிகிறது வெர்னியர் ஸ்கேளின் கடைசி ரீடிங் எதனுடன் ஒத்துப்போகிறது மெயின் ஸ்கேளின் எந்த ரீடிங் 49 த்து ரீடிங் 40 மற்றும் 50 க்கு நடுவில் உள்ள எண்களை பார்த்தால் அதாவது பிரிவுகளை பார்த்தால் 50 க்கு முன்னாள் இருக்கக்கூடிய 49 த்து ரீடிங் வெர்னியர் ஸ்கேளின் கடைசி ரீடிங் 49 த்து ரீடிங் குடன் ஒத்துப் போகிறது இப்படி இருந்தால் 0 சரியாக இருக்கிறது அதாவது 0 எற்றர் இல்லை உண்மையிள் அது 49 to 50 ஆகும் இந்த கொள்கையினை ஒரு எளிய கணக்கீடுடன் விளக்குகிறேன் இங்கே இருக்கின்ற ஸ்கேலில் 9 பிரிவுகள் 012345678மற்றும் 9 ஆகும் இந்த 9 பிரிவுகளை மெயின் ஸ்கேல் என்று அழைக்கலாம் 1 2 மற்றும் 9 மற்றும் இங்கே வேறொரு அளவு கோலில் 10 பிரிவுகள் உள்ளது 123456789 மற்றும் 10 இதை நாம் பிரின்சிபில் ஆப் வெர்னியர் காலிபர் என்று அழைக்கலாம் இங்கே என்ன நடக்கின்றது இதுதான் வெர்னியர் 10 பிரிவுகள் ஆகும் அதை நான் V S என்று குறிப்பிடலாம் அது மெயின் ஸ்கேளின் 9 பிரிவுகளுக்கும் சமம் ஆகும் S அதாவது V S அதாவது 1 V D 10 divisions of Vernier Scale V S 9 divisions of Main Scale M S 9 M S 1 V S 910 M S 1 V D 0 9 M S 9 mm இங்கே இருக்கும் ஸ்கேளில் இங்கே இந்த எண் 49 ஆக இருந்தால் மற்றும் இந்த எண் 50 ஆக இருந்தால் என்ன அதாவது வெர்னியர் ஸ்கேல் என்பது 4950 X மெயின் ஸ்கேல் ஆகும் 1 வெர்னியர் ஸ்கேல் பிரிவு என்பது 0 98 மெயின் டியூஷனுக்கு சமமாகும் V S 4950 M S 1 V 98 M D 1 V D 0 98 mm நான் முதல் பிரிவுகளை பார்க்கும் பொழுது இது தான் மெயின் ஸ்கேல் இங்கே கீழே இருப்பது வெர்னியர் ஸ்கேல் இது தான் 1 mm இதுதான் முதல் பிரிவு மற்றும் வெர்னியர் ஸ்கேளின் ஒரு பிரிவு 0 98 mm ஆகும் மற்றும் தான் 0 அல்லது 1 0 98 0 02 mm ஆக முதல் ரிடிங் 0 0 ஆகும் முதல் ரீடிங் 0 02 mm ஆக இருந்தால் இரண்டாவது ரீடிங் என்ன அது 0 04 0 06 மற்றும் 0 08 ஆக இருக்கும் அதனால் 0 02 X 50 1 mm இவைகள் தான் வெர்னியர் ஸ்கேளில் உள்ள பிரிவுகள் இதில் எந்த பாயிண்ட் ஒத்துப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும் அதாவது எத்தனை பிரிவுகள் வெர்னியர் ஸ்கேலில் உள்ள மெயின் ஸ்கேள் பிரிவுகளுக்கு முன்னால் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இதை வைத்து சில அளவீட்டுகளை எடுக்கலாம் இதனுடன் 0 க்கு சரி செய்ய வேண்டும் இது நமக்கு லீஸ்ட் கவுண்ட்டை கொடுக்கும் பொதுவாக நான் n வெர்னியர் ஸ்கேல் பிரிவுகள் மெயின் ஸ்கேல் பிரிவுகள் அதாவது 1 வெர்னியர் ஸ்கேல் பிரிவு n மெயின் ஸ்கேல் பிரிவு இது நமக்கு லீஸ்ட் கவுண்ட்டை கொடுக்கும் லீஸ்ட் கவுண்ட் 1 மெயின் ஸ்கேல் பிரிவு வெர்னியர் ஸ்கேல் பிரிவு லீஸ்ட் கவுண்ட் 1 மெயின் ஸ்கேல் பிரிவு வெர்னியர் ஸ்கேல் பிரிவு 1n மெயின் ஸ்கேல் பிரிவுகள் n V D M D 1 V D 1n M D இதுதான் லீஸ்ட் கவுண்ட் அதனுடைய பார்முலா பொதுவானதாகும் நம்மிடையே உள்ள சிலிண்டரின் விட்டத்தை பார்ப்போம் முதலில் நாம் வெளிப்புற விட்டத்தை பார்ப்போம் மெயின் ஸ்கேலின் ஸ்டீல் ரூல் பயன்படுத்தி விட்டத்தை அளவீடு செய்யலாம் அதனுடைய துல்லியம் அல்லது லீஸ்ட் கவுண்ட் 1 mm ஆக இருக்கும் இரண்டாவது டெசிமல் வரை பார்ப்போம் மற்றும் இரட்டை எண்களான 0 02 லீஸ்ட் கவுண்ட் இதன் வெளிப்புற விட்டம் என்ன இங்கே நாம் பிங்கர் லாக் பயன்படுத்தி பார்க்கிறோம் முதலில் நாம் கிளாம்ப்பை லாக் செய்து பிறகு பைன் அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்குருவை பயன்படுத்தி அழுத்தம் செலுத்தலாம் கிளாம்பிங் ஸ்குருவை லூசென் செய்து நகரக்கூடிய ஜாவை சறுக்கி திறக்கலாம் அது அளவீடு செய்யக்கூடிய பீட்சரை விட சிறிது பெரியதாக இருக்கும் இங்கு நாம் அளவீடு செய்யக்கூடிய பீட்சர் சிலிண்டர் ஆகும் நாம் ஜாவை சிறிது பீட்சரை விட பெரிதாக திறந்து அதை ரெபரன்ஸ் பாயின்ட்டுடன் சேர்த்து வைக்க வேண்டும் இப்படி தான் ஜாவை சிறிது பீட்சரை விட பெரிதாக திறக்க வேண்டும் பிறகு பீட்சரை நகராத ஜாவில் வைக்க வேண்டும் பிறகு நகரும் ஜாவை நெருக்கத்தில் கொண்டுவர வேண்டும் பிறகு பைன் அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்குருவை பயன்படுத்தி லாக் செய்வோம் அதாவது ஸ்குருவை கிளாம்ப் செய்யலாம் பிறகு சிறிதளவு அழுத்தம் செலுத்தலாம் இப்பொழுது ஜாவில் உள்ள காலிபரின் சிறிய தொடர்பை தொந்தரவு செய்யாமல் நகரக்கூடிய ஜாவை கிளாம்ப் ஸ்குருவாள் இறுக்க வேண்டும் பின்பு அந்த பீட்சரை அகற்றவும் இப்பொழுது இரண்டு கிளாம்ப்பிங் ஸ்க்ருவ்சும் லாக் செய்யப்பட்டிருக்கும் அதனால் ரீடிங்க்ஸை வசதியாக எடுக்கலாம் இப்பொழுது ரீடிங்க்ஸை பார்க்க முதலில் 0 என்ன என்பதைப் பார்ப்போம் 0 வது வெர்னியர் ஸ்கேல் 51 னுடன் பொருந்துகிறது 50 அதனுடன் பொருந்தவில்லை சிறிதளவு 51 னாவது பிரிவினை விட முன்னோக்கி உள்ளது இப்பொழுது எந்த ரீடிங் ஒத்துப்போகிறது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் சிறப்பாக ஒத்துப் போகக்கூடிய ரீடிங் 4 ஆகும் 0 to 1 இடையில் 4 த்து ரீடிங் ஒத்துப்போகிறது அதாவது ஒர்க்பிசின் விட்டம் மெயின் ஸ்கேல் ரீடிங்கும் சமமாகும் மெயின் ஸ்கேல் ரீடிங்கு லீஸ்ட் கவுண்ட் X ஒத்துப் போகிற வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் அதாவது மெயின்ஸ் ஸ்கேல் ரீடிங் 51 லீஸ்ட் கவுண்ட் 0 02 X 4 ஆவது ரீடிங் 51 08 mm ஆகும் இதுதான் வெளிப்புற விட்டம் ஆகும் இதனால் கணக்கீடு அல்லது அளவீட்டு செய்யும் போது ஒருமுறை மட்டும் செய்ய மாட்டோம் நாம் இதை மெட்ரோலஜியின் ஸ்டாடிஸ்டிக்கல் பார்வையில் எந்த ரீடிங்கயும் ஒரு முறை மட்டும் எடுக்கப்பட மாட்டாது என்பதை பார்ப்போம் பொதுவாக ஒரே ஒரு அளவீட்டை நம்ப முடியாததால் நாம் பல அளவீட்ட்டுகளை எடுப்போம் நாம் வேறொரு இடத்தில் விட்டத்தை சரி பார்க்க வேண்டும் மீண்டும் அதே செயல் முறையான திறப்பது நகராத ஜாவை நோக்கி நகர்வது பின்பு மூடுவது கிளாம்பை லாக் செய்வது பிறகு பைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்குரிவ் சிறிதளவு அழுத்தம் ஆகியவற்றை சரியாக பின்பற்ற வேண்டும் இப்பொழுது ரீடிங்சை மறுபடியும் பார்க்க வேண்டும் அது 51 ஆகும் அதாவது மெயின் ஸ்கேல் ரீடிங் மறுபடியும் 51 இது அப்சர்வேஷன் 1 இது அப்சர்வேஷன் 2 மெயின் ஸ்கேல் ரீடிங் லீஸ்ட் கவுண்ட் X வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எந்த வெர்னியர் ரீடிங் ஒத்துப் போகிறது என்பதைப் பார்க்கலாம் நீங்கள் அதை உற்று நோக்கினால் 9 த்து ரீடிங் ஒத்துப் போகிறது ஆகையால் இது 9 த்து ரீடிங் அது 510 18 ஆகும் இரண்டு அப்சர்வேசனின் வித்தியாசம் 0 1 mm ஆகும் நீங்கள் சாதாரண ஸ்கேலிள் இந்த ரீடிங் எடுத்திருந்தால் உங்களுக்கு 51 மட்டுமே கிடைத்திருக்கும் விட்டம் ரெபெரன்ஸ் ப்லேனுடன் தொட்டு இருக்க வேண்டும் விட்டம் 51 ஆகும் அதனுடைய வேறுபாடு 0 18 ஆகும் அதனால் நாம் பல அப்சர்வேஷன்ஸ் இதை பயன்படுத்தி எடுக்கலாம் மற்றும் சராசரியயும் எடுக்கலாம் சராசரியாக அடுத்தது 51 வரும் நான் இந்த இரண்டு ரீடிங்சை இறுதி அப்சர்வேஷனாக எடுத்துக் கொண்டால் ஒர்க் பீசின் இறுதி விட்டம் 51 81 13 ஆகும் ஏனென்றால் 51 0851 182 51 13 mm ஆகும் பின் ஏன் இந்த வேறுபாடு என்றால் இந்த ஒர்க் பீசில் பிழை உள்ளது நீங்கள் ஒர்க் பீசை உற்று நோக்கினாள் அதன் வெளிப்பகுதியில் செர்ரெசன்ஸ் தெரிகின்றது அது உண்மையில் க்னர்லிங்கை காண்பிக்கிறது க்னர்லிங்காள் ஏற்பட்ட அப்ஸ் மற்றும் டௌன்ஸ் இங்கே க்ரெஸ்ட்ஸ் மற்றும் ட்ரப்ஸ் மற்றும் இங்கே சில இடத்தில் பீக்ஸ் மற்றும் வேலீஸ் இருப்பதால் விட்டம் சிறிது மாறி உள்ளது அதனால் நம் வெர்னியர் காலிப்பரின் உணர்திறன் சிறியது என்று கூறலாம் லீஸ்ட் கவுண்ட் அல்லது உணர்திறன் 0 02 mm இருக்கக்கூடிய வெர்னியர் காலிப்பர் அந்த மாற்றத்தை கண்டு பிடிக்கும் இந்த மாற்றம் பெரிதாகும் இந்த விளைவு இயங்கா நிலையை குறிக்கிறது மற்றும் பிரிவுகளை பொருத்தவரை அதன் ஆர்டர் 0 1 mm இதை இங்கே எழுதி இருக்கிறேன் நாம் உட்புற விட்டத்தையும் பார்க்க முடிகிறது அதனால் நான் வேறொரு ஒர்க் பீசை எடுத்து டெப்த் காஜின் ஜாவ்சை பயன்படுத்தி உட்புற மற்றும் வெளிப்புற மற்றும் முழு படத்தையும் வரைந்து அல்லது வொர்க் பீசின் அனைத்து அளவீட்டுகளை அல்லது அனைத்து டைமென்ஷன்ஸ்களை கண்டுபிடிக்கலாம் இந்த ஒர்க் பீசில் பல்வேறு பகுதிகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடிகிறது ஒரு சின்ன சிலிண்டர் மற்றும் ஒரு பெரிய சிலிண்டர் அதற்கு நடுவில் ஸ்லாட் அதன் மேல் பகுதியில் ஒரு சிறிய துளை உள்ளது இதுதான் துருவ் ஹோல் மற்றும் திரேட் ஹோல் ஒரு கீய் ஹோல் மற்றும் உட்புற த்ரட்ஸ் இருக்கின்றது இப்பொழுது அனைத்து டைமென்சென்சை பார்ப்போம் இதை நான் படமாக வரைய முடியுமா அல்லது விவரக்குறிப்புகள் வரைய முடியுமா அல்லது கூறுகளின் கலந்த படத்தின் மூலம் இந்த விவரக்குறிப்புகளை பெற முடியுமா என்று பார்க்கலாம் இந்த வகை கூறுகளை நான் வரைந்து டைமென்ஷனை பார்க்கிறேன் நாம் பெரிய வட்டத்தின் வெளிப்புற விட்டத்தை பார்க்கலாம் இந்த விட்டத்தை அதே செயல் முறையை பயன்படுத்தி ஒத்துப் போகின்றன ரீடிங்கை எடுக்க வேண்டும் நான் இந்த ரீடிங்கை குறித்து வைத்துக் கொள்கிறேன் கணக்கீடு இல்லாமல் பார்த்தால் நேரத்தை நாம் சேமிக்கலாம் இங்கே வெர்னியர் காலிப்பறில் விட்டம் இருக்கிறது மற்றும் அதனுடைய தோராயமான ரீடிங் இங்கே உள்ளது இதுதான் விட்டம் இதை கேப்பிடல் D என்று நாம் சொல்லலாம் நான் டைமென்ஷன் செய்வதற்கு முன் ஒரு நிறத்தை தேர்வு செய்கிறேன் அது 49 ஆகும் நான் மெயின் ஸ்கேல் பிரிவு 0 02 X வெர்னியர் ஸ்கேல் பிரிவு அதாவது 49 0 02 X 11 49 22 ஆகும் ஏனென்றால் இங்கே 11 ஆவது பிரிவு ஒத்துப் போகிறது அதை நான் குறித்து வைத்துக் கொள்கிறேன் அடுத்ததாக உட்புற விட்டம் இதனை d என்று வைத்துக் கொள்ளலாம் இதை நான் T என்று அழைக்கிறேன் இதனை t என்று நான் வைத்துக் கொள்கிறேன் இதனை டெப்த் என்று அழைக்கலாம் இப்பொழுது உட்புற ஜாவ்ஸ்களை சிலிண்டருக்குள் நுழைத்து ஸ்குரூசை லாக் செய்து அதே செயல் முறையை பயன்படுத்தி ஸ்குரூசை லாக் செய்த பிறகு உட்புற விட்டத்தை பார்க்கலாம் அதனால் மெயில் ஸ்கேல் ரீடிங் 11 தான் உட்புற விட்டம் ஆகும் மற்றும் 44 த்து புள்ளி தான் ஒத்துப் போகிறது அதாவது 11 0 2 X 44 11 44 mm ஆகும் இரண்டு டெசிமல் வரை இரட்டை எண்களையும் பார்க்க முடிகிறது இங்கே டைமென்ஷன் d இருக்கிறது பிறகு இதுதான் t T மற்றும் t' அதனுடன் இந்த சிறிய விட்டத்தையும் பார்க்க முடிகிறது அதை நான் s என்று கூறுகிறேன் நாம் அனைத்து கணக்கீடு மற்றும் வார்த்தைகளை நோட்டில் எழுதலாம் இதுவே செயல் விளக்கத்தின் நோக்கமாகும் மற்றும் வெர்னியர் காலிப்பர் பயனாகும் இந்த வெர்னியர் காலிபர் வெர்னியர் ஸ்கேல் காலிப்பர்ஸ் மற்றும் ஹயிட் காஜாகவும் பயன்படுத்தப்படுகிறது ஹயிட் காஜின் செயல் விளக்கத்தையும் பார்க்கலாம் இப்பொழுது காலிபரை பயன்படுத்தும் போது எடுக்கக்கூடிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சில பொதுவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் குறிப்பாக வெர்னியர் காலிபருக்காகவே சில உண்டு முதல் முன்னெச்சரிக்கையாக அதிகப்படியான விசைகளை செலுத்தக் கூடாது அதிகப்படியான விசைகள் ஜாவ்சின் நிலை மாற்றங்கள் காரணமாக மெசர்மென்ட் எற்றர்சை உருவாக்கும் அதனால் அதிகப்படியான விசைகளை குறைக்க வேண்டும் ஏனென்றால் அவைகள் நிலை மாற்றங்கள் பிழையை உருவாக்கும் இரண்டாவதாக அப்சர்வர் எற்றர் அல்லது பாராலாக்ஸ் எற்றர் கருவி தெளிவாக இருப்பதால் எந்த ரீடிங் ஒத்துப்போகிறது அதாவது எந்த வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் மெயின் ஸ்கேளுடன் ஒத்துப்போகிறது என்பதைப் பார்க்க முடிகிறது ஆனால் பாராலாக்ஸ் எற்றர் பொதுவாக வரும் ஆனால் அது பொதுவாக தவிர்க்கப்படுகிறது வெர்னியர் காலிப்பறில் மட்டுமல்ல பொதுவாக பாராலாக்ஸ் எற்றர் தவிர்க்கப்படுகிறது மற்றும் இந்த கருவியில் அதிகமாக உணர்திறன் இல்லாததால் பாராலாக்ஸ் எற்றறை குறிப்பிட்டதாக காட்டாது ஆனால் அது மிகவும் முக்கியமானதாகும் அந்த பிழை வந்தாள் முதல் ரீடிங்கை விட வித்தியாசமாக காண்பிக்கும் மூன்றாவதாக வெளிப்புற அளவீட்டு இதற்காக ஒர்க் பீசை ரெபெரன்ஸ் மேற்பரப்புக்கு முடிந்தவரை நெருக்கமாக வைக்க வேண்டும் பின்பு ஒர்க்பீசுடன் மெசரிங் பேசசை பொருத்த வேண்டும் ஏனென்றால் சரியாக பொருந்தவில்லை என்றால் வெளிப்புற அளவீட்டும் பிழையை கொடுக்கும் மற்றும் உட்புற அளவீட்டும் குறைபாடுகளை கொடுக்கும் ஆகையால் உட்புற அளவீட்டு அல்லது வெளிப்புற அளவீட்டு செய்யும் போது அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச ரீடிங்கை குறித்து வைப்பது மிகவும் அவசியமாகும் அதை மேக்ஸிமம் மற்றும் மினிமம் என்று கூறுவர் முடிந்த வரை இந்த இரண்டு ரீடிங்கையும் எடுக்க வேண்டும் மற்றும் நான் அந்த டெப்த் மெசர்மென்ட்டை பயன்படுத்தவில்லை நான் டெப்த் காஜை பயன்படுத்தலாம் டெப்த் மெசர்மென்ட்டில் ஒற்க் பீசின் டெப்தை டெப்த் காஜ் மூலம் பார்க்கலாம் டெப்த் காஜை பயன்படுத்தும் பொழுது நமக்கு தட்டையான பரப்பு தேவைப்படுகிறது ஆனால் நாம் சர்ப்பேஸ் பிளேட்டை பயன்படுத்தப் போவதில்லை அதனால் ஸ்பிரிட் லெவளை எடுத்து அதை மென்மையானதாகவும் சரியாக கிரௌண்டட் செய்யப்படுகிறது ஒருவேளை ஒரு கிரௌண்ட் என்பது எட்ஜின் 110000 ஆக இருக்கும்போது அந்த அளவிற்கு சென்சிடிவிடி மற்றும் மென்மையானதாகவும் இருக்கின்றது அதனால் இதில் டெப்த் காஜை நுழைகிறோம் அது பேசை தொட்டு இருக்கும் பின்பு ரீடிங்க்கை குறித்து வைத்துக் கொள்ளலாம் டெப்த் கருவியை பயன்படுத்தும் போது அல்லது டெப்த் கருவிகளில் உள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளான அளவிடப்பட்ட மேற்பரப்பை டெப்த் பகுதிக்கு செங்குத்தாக வைக்க வேண்டும் பின்பு சில அளவீட்டு படிகளை செய்யலாம் இங்கே க்ரூவ் உள்ளது இதுதான் விட்டம் மற்றும் இது தான் ஸ்டெப் ஆகவே ஸ்டெப் மெசர்மென்ட்டில் அதை மூடி வைக்க வேண்டும் பின்பு போசிஷனல் எற்றர் வரலாம் அதனால் கவனமாக இருத்தல் வேண்டும் டெப்த் மெசர்மென்ட் மெயின் ஸ்கேல் ரீடிங் 41 ஆகும் மற்றும் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் T t 41 0 பாயின்ட் அதாவது 0 02 X 7 7 த்து ரீடிங் ஒத்துப் போகிறது அது 41 44 mm ஆகும் இதுதான் நம் வெர்னியர் காலிப்பர் நம்மிடையே வேறொரு வெர்னியர் காலிப்பரும் உண்டு இந்த வெர்னியர் காலிப்பரில் ஜீரோ எற்றர் இல்லை ஒருவேளை ஜீரோ எற்றர் வரலாம் பிழை இருந்தால் அதை கூட்டவோ கழிக்கவோ வேண்டும் சில நேரத்தில் ரீடிங்ஸ் முன்னோக்கி அல்லது பின்னோக்கியோ இருக்கும் ஆக ஒத்துப்போகாததை நாம் அதன்படி சரி செய்ய வேண்டும் எப்பொழுதெல்லாம் ரீடிங் முன்னோக்கி இருக்கின்றதோ அதற்குக் காரணம் சிறிய அளவு ரீடிங் பெரிதாக இருக்கின்றது அதாவது டிடெக்டிவ் ஜாவ்ஸ் மூடியோ அல்லது திறந்தோ இருக்கிறது அதன் பெயர்தான் பாசிட்டிவ் எற்றர் ஒரு வேலை எனக்கு ரீடிங் 50 20 இருந்தால் மற்றும் எற்றர் 0 10 இருந்தால் அதனை சில நேரத்தில் கூட்டுவோம் மற்றும் அதனை கழிக்கும் நேரத்தில் இந்த பாசிட்டிவ் எற்றறை கழிக்க வேண்டும் மற்றும் இது மேற்பொருந்துதலாள் அது நெகட்டிவ் எற்றரை சேர்க்க வேண்டும் ஆனால் பிழைக்காக சரிபார்த்தல் வேண்டும் பிழையை பற்றி பார்க்கும் பொழுது ஸிரோ எற்றர் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இன்ஸ்ட்ரூமென்ட் எற்றறில் டையாமெட்டர் காஜ் டயல் வெர்னியர் இருக்கின்றது டயல் வெர்னியர் என்பதைப் பற்றி டயல் காஜில் பார்த்தோம் மற்றும் அவைகள் டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பர்ஸ் என்று நான் கூறினேன் பின் எந்த நிலையிலும் 0 வை செட் செய்யலாம் பின்பு ஸிரோ எற்றர் பற்றி பார்த்தோம் இதுதான் வெர்னியர் காலிப்பர் அடுத்த பகுதியில் ஆய்வகத்தில் செயல் விளக்கத்தை பார்ப்போம் பின்பு நான் டயல் காஜ் மற்றும் டயல் ல்வெர்னியரை பற்றி பார்ப்போம் பிறகு மைக்ரோமீட்டர் பற்றி பார்ப்போம் நாம் ஆய்வகத் செயல் விளக்கதின் போது சந்திப்போம்